I நான் இந்த சமன்பாட்டை ஓரிரு வரிகளை கொண்டு எழுதி இருக்கிறேன் ஏற்கனவே நமக்கு இரண்டாவது சமன்பாட்டு∆VZBusCf என்பது நன்கு அறிந்ததே எனவே இதிலுள்ள ∆Vr ZrrIfஎன்று எடுத்துக் கொண்டால் இதை ஐந்தாவது சமன்பாடு என்று எடுத்துக் கொள்கிறோம் ஆக இப்போது rth busல் fault இருப்பதாக கருதினால் அதன் மின்னழுத்தம் VrfVr0∆Vr எனவே VrfVr0∆VrVr0 ZrrIf இது சமன்பாடு 6 மேலும்VrfZfIfஎன்பதை படத்தில் இருந்து பெறுகிறோம் Vrf என்பதை படத்திலிருந்து எழுதினால் அதில் உள்ள fault மின்சாரம் என்பதை If என்று குறிப்பிடுகின்றோம் மற்றும் இது Zf எனவே VrfZfIf எனவேதான் ZfIfஎன்பதை படத்திலிருந்து எழுதியிருக்கிறோம் இது சமன்பாடு 6 மற்றும் 7 ஆகும் ஆனால் VrVr0 ZrrIf இந்த VrfZfIfVr0 ZfIf ஆகும் எனவேIfVr0ZrrZf இதிலிருந்து இதைப் பெற முடியும் இது சமன்பாடு எட்டாகும் ith bus யில் ஐந்தாவது சமன்பாட்டைப் பயன்படுத்தி அதாவது ri என்பதை சமன்பாட்டில் சமர்ப்பித்தால்∆Vi ZrrIf இதுவே ஒன்பதாவது சமன்பாடு ஆகும் ith bus யில் 6வது சமன்பாட்டில் ri என்று சமர்ப்பித்தால் VifVi0 ZirIf என்பது சமன்பாடு 10 ஆக 8 வது மற்றும் பத்தாவது சமன்பாட்டில் இருந்து நாம் பெறுவது IfVr0ZrrZf நாம் பெற்ற இந்த IfVr0ZrrZf யை சமர்ப்பித்தால் நமக்கு கிடைப்பது VifVi0 ZirZrrZfVr0 இது சமன்பாடு 11 இப்பொழுது ir என்றால் நமக்கு கிடைப்பது VrfVr0 ZrrZrrZfVr0 இதுபன்னிரண்டாவது சமன்பாடு இவை அனைத்தும் fault கணக்கிடுவதற்கு உதவுகிறது அதாவது ஒரு பெரிய நெட்வொர்க்கில் உள்ள பழுதை கணக்கிட நமக்கு இவை அனைத்தும் உதவி செய்கிறது ஆக Vi0 இது preload bus ன் மின்னழுத்தம் ஆகும் மேலும் இவை அனைத்தும் load flow படிப்பில் நாம் அறிந்து கொண்டதே ஆகும் மேலும் short குறுகிய சுற்றுக்கு ZBus அணியை 𝑌 அணியின் தலைகீழ் கொடுக்கும் மேலும் Zbus synchronous மோட்டாறை கொண்டிருக்க வேண்டும் அதன் மூலமே நாம் குறுகிய சுற்றின் குறைந்த மின் அழுத்தத்தை கணக்கிட முடியும் ஆயினும் இந்த குறைந்த மின்னழுத்த நெட்வொர்க்கில் உள்ள load மின்மறுப்பை நீக்கிவிட்டு நாம் கணக்கிடுவோம் ஏனெனில் இது generator மற்றும் transformer மின்மாற்றிலைன் மின்மறுப்பை விட அதிகமாக இருக்கும் நெட்வொர்க்கில் உள்ள load impedanceமின்மறு மின்மறுப்பை நீக்கிவிட்டு கண்டறியலாம் இப்போது power நெட்வொர்க்கில் ஒரு குறிப்பிட்ட bus barல் fault ஏற்பட்டுள்ளது என்றால் அதன் தெவெனின் நெட்வொர்க்கில் உள்ள ஜெனரேட்டர்கள் இடைநிலை மற்றும் துணை நிலையற்ற எதிர்வினைகளால் மாற்றியமைக்கிறது அப்படி என்றால் அவற்றின் emf களைக் நாம் shortகுறுகிய சுற்று ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் pre fault மின்னழுத்தை Vr0 என்றால் அது fault மின்மறுப்பு உடன் தொடரில் உள்ளது எனவே சமமான நெட்வொர்க்கில் fault busஸில் செலுத்தப்படும் மின்சாரத்தை If என்றும் தவிர மற்ற அணைத்து மின்சாரம் 0 ஆகும் அப்படி என்றால் இந்த fault பஸ்சில் உள்ள மின்னோட்டம் ஆனது bus iலிருந்து bus jற்கு சென்றால் அதில் உள்ள மின்னோட்டம் IIfijyij என்று கணக்கிடலாம் மற்றும் ith generator ல் உள்ள post fault generator மின்னோட்டம் ஆனதை Ifgi Vgi Vif jxgi என்று கணக்கிடலாம் இது சமன்பாடு 14 ஆகும் இதே நிலையில் thevenin equivalent முறையில் fault மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்ததை கணக்கிடலாம் இப்பொழுது Zbus வழிமுறை ஐ கொண்டு ஒரு எடுத்துக்காட்டை கணக்கிட்டு பார்க்கலாம் இந்த உதாரணத்தில் நாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்கை எடுத்துள்ளோம் அதில் ஜெனரேட்டர் மின்மறுப்பு xgi என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனுடைய மதிப்பும் குறிப்பாக 11kv100MVA என்று குறிக்கப்பட்டுள்ளது ஆகவே ட்ரான்ஸ்ஃபார்மர் மின்மறுப்பு xTi0 05 என்று குறிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஜெனரேட்டர் மின்மறுப்பு xgi'0 10 மேலும் அனைத்து line மின்மறுப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் எதிர்ப்பு என்பது நீக்கப்பட்டுள்ளது மற்றும் fault ஆனது bus 4ல் நிகழ்ந்துள்ளது ஆகவே prefault busன் மின்னழுத்தம் என்பது 1 என்று கருதுவோம் மேலும் prefault bus மின்னோட்டம் என்பது 0 வாக எடுத்துக்கொள்ளவேண்டும் இந்த அனுமானம் ஆனது நாம் இந்த நெட்வொர்க்கை short circuit குறுகிய சுற்று மூலம் YBus கணக்கிட உதவும் இது YBus பெறுவதற்கான எளிமையான முறையாகும் முதலில் Ybus கணக்கிட வேண்டும் இது Y11 இதுY13இதுY12இதுY14 ஆகும் மேலும் அதில் சில bus களைY10 என்று எடுத்துக்கொள்வோம் ஜெனரேட்டர் மற்றும் டிரான்ஸ்பார்மர் ஆகியவை xgi'0 05 xri'0 11 என்று இருக்கிறது இவை தொடர் அமைப்பில் உள்ளது ஆக இங்கு 0 15 மின்மறுப்பாக உள்ளது இதிலிருந்துY13 Y12 Y14Y10 வை கண்டறிய வேண்டும் இதில் உள்ள 0 05 லிருந்துYBus அணியை கண்டறிய வேண்டும் நான் இங்கு YBus அணியை தரவில்லை ஏனெனில் ZBusY 1Bus இது உண்மையில் Z's மின்மறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து Z அணியை கண்டறியலாம் இந்தக் கணக்கில் 4 bus இருக்கிறது ஆகவே ZBus என்பது4x4 அணியை உருவாக்கும் ஆனால் இதை நாம் வகுப்பறையில் கணக்கிடுவது கடினம் ஏனெனில் அதிலிருந்து நாம் தலைகீழ் செய்து YBus சை பெறுவது என்பது கணினியின் உதவியில்லாமல் வகுப்பறையில் நம்மால் செய்ய இயலாது ஆகையால் YBusஐ பெறுவதற்கு ZBusஐ கண்டறிந்து அதை தலைகீழ் செய்து MATLab ன் உதவியோடு அதை பெறலாம் இப்போது சமன்பாட்டு 11 னை பயன்படுத்திVifVi0 ZirZrrZfVr0 எனவே இப்போது அனைத்து prefault நிலையையும் கருத்தில் கொண்டால் V10V20V30V401 0pu மேலும் bus 4 ல் fault உள்ளது என்றால் r4 அதாவது rth bus என்பது fault bus ஆகும் எனவே fault மின்மறுப்பு Zf0 ஏனெனில் இது ஒரு திடமான fault ஆக V1fV10 Z14Z44V401 0 j0 156j0 2712X1 00 4247 pu என்று பெறுவீர்கள் இதேபோல் V2fV20 Z24Z44V401 0 j0 1438j0 2712X1 4697 pu என்றுபெறுவீர்கள் மேலும்V3fV30 Z34Z44V401 0 j0 1486j0 2712X1 00 4520 pu மேலும் fault என்பது bus 4 ல் இருந்தால் V4f0 ஆக V1fV2f V3fV4f என்பது fault மின்னோட்டம் ஆனது சமன்பாடு 13 லிருந்து Ifijyijஇதை If12y12V1f V2f 1Z12V1f V2f 0 4247j j0 1125 pu பெறுகிறோம் இதேபோல் மற்றும் அனைத்து அளவுகளையும் If13j0 091 pu மற்றும் If14 j2 1235 pu If24 j1 565 pu If23 j0 0885 pu எனகண்டறிவோம் இது ஒரு மிக எளிமையான உதாரணம் ஆகும் Fault மின்னோட்டத்தை thenvenin விதி கொண்டு கணக்கிட்டால் அதுவும்Zbus யை கொடுக்கும் இதுவரையில் நாம் பார்த்த அனைத்தும் இந்த பகுதியில் பார்க்கவேண்டிய விஷயங்களாகும் மேலும் இதை ஓரிரு உதாரணங்களைக் கொண்டு fault ஆய்வில் காணலாம் மற்றும் Zbus யை Ybus 1 செய்யாமல் உருவாக்குவது எப்படி என்பதையும் பார்க்கலாம் ஒரு பெரிய நெட்வொர்க்கிற்குYbus 1 கண்டறிவது மிக மிக கடினமான ஒன்றாகும் அவ்வாறு மேற்கொண்டாலும் அது தவறான பதிலையே தரும் இதற்கான சிறப்பு வழிமுறைகள் உள்ளன ஆனால் அவற்றை இப்பொழுது இங்கு விவரிக்கப் போவதில்லை ஏனெனில் நமது நோக்கமானது Zbus அணியை உருவாக்குவதாகும் இப்போது இங்கே ஒரு3 சமச்சீர் மூன்று கட்ட fault என்பதை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் ஆக சமச்சீர் கூறுகள் மற்றும் positive negative zero sequence கூறுகளை எடுத்து அதை பலவிதமான உதாரணங்களில் வைத்து Zbus அணியை உருவாக்க உள்ளோம் ஆக அடிப்படையில் IbusYbusVbus இதையே நான் CbusYbusVbus என்று எழுதுகிறேன் அதனால் VbusY 1busCbus என்று ஆகும் இதுவே சமன்பாடு 15 இதில் ZbusY 1bus இப்போது நான் Zbus என்பதை செலுத்தப்படும் மின்னோட்டமாக சமன்பாடு 15 மூலம் கண்டறிய இருக்கிறேன் எனவே இந்த சமன்பாட்டின் தொகுப்பை கருத்திற்கொண்டு விரிவுபடுத்தினால் V1Z11I1Z12I2Z1nIn V2Z21I1Z22I2 Z2nIn VnZn1I1Zn2I2Z12I2 என்று நாம் பெறுவோம் இதுவே சமன்பாடு17 ஆக இந்த 17 வது சமன்பாட்டில் இருந்து Z11Z12 ஆகியவற்றை கணக்கிடலாம் அதாவது ZijViIj |I1I2I3In0Ij0 இந்த முறையில்Zij வை கணக்கிடுகிறோம் இந்த கணக்கில் நாம் 2 bus கொண்டுள்ளோம் அதாவது bus 1bus 2 மற்றும் reference bus ஆகும் ஆகவே இது V1 bus 1யின் மின்னழுத்தம் இந்த அம்புக்குறி ஆனது ve பகுதியை குறிக்கிறது மற்றும் V2 veகுறியில் இவற்றின்உள்ளது ஆக இதிலுள்ள மின்னோட்டமானது I1 மற்றும் I2 இங்கு 4 என்பது எதிர்ப்பு ஆக உள்ளது இது reference bus Zbus யை மேல் கூறிய V1 V2 மின்னழுத்தம் மூலம் reference bus உடன் கொண்டு கணக்கிட வேண்டும் 456 கிளை கூறுகளை எடுத்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் மின்மறுப்பைப்கொண்டு ஒரு அணியை உருவாக்க வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் bus 1 வைத்துக்கொண்டு bus 2 யை திறந்து வைக்க வேண்டும் அதாவது open நிலையில் வைக்க வேண்டும் மேலும் bus 1 யில் 1 unit current என்ற 1 p u அளவுள்ள மின்சாரத்தை செலுத்தினால் I11 pu மற்றும் I20 pu ஏனெனில் bus 2 என்பது open ஆக உள்ளது ஆக I1 மின்சாரம் உள்ளது அதே I1 இங்கும் இருக்கிறது மேலும் இதுவே மின்சாரம் செல்லும் வழித்தடமாக ஆக I11 pu m I20 pu இப்பொழுது இந்த loopல் KVLயை கொண்டு பார்த்தால் 5 X I16 X I1V1 pu அப்படி என்றால் V1I111Z11 ஆக Z1111 இதேபோல் அடுத்த loop ல் KVL யை கொண்டு பார்த்தால் 4 X I26 X I1V2 pu ஆக நான் இங்கு பெற்றுள்ளதுV2I16Z21 இது போல் bus 1 open ஆகவும் bus இரண்டில் 1 unit current என்ற 1 p u அளவுள்ள மின்சாரத்தை செலுத்தி மற்றும் அதில் KVL செய்தால் Z22V210 0 pu மற்றும் Z12V16 pu என்று பெறுவோம் இதன் மூலம் Z11 Z21Z12Z22ஆகயவை கிடைத்தது இது மின்சாரத்தை செலுத்தப்படும் முறை ஆக இது Zbus அணியை அதாவது திறந்த சுற்றின் மின்மறுப்பு அணி என்றும் குறிப்பிடலாம் ஆக இந்த முறையில் பெரிய நெட்வொர்க்கில் Zbus யை கண்டறிவதற்கான வழி கடினமானது ஆகும் Zbus அணியை கண்டறிவது என்பது கிளை கிளை மூலம் படிப்படியான நடைமுறை ஆகும் நான் ஒவ்வொரு கிளையாக சென்று அதனை கவனித்து புரிந்துபின் Zbusனை உருவாக்க வேண்டும் Zbusயை coding முறையில் எளிமையாக செய்யலாம் இந்த முறையில் உள்ள நன்மை என்னவென்றால் நெட்வொர்க்கில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றத்திற்கும் Zbus அணியின் முழுமையான மறுகட்டமைப்பு தேவையில்லை எனவே இந்த முழு நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி நீங்கள் மாற்றியமைக்க வேண்டிய குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மாற்றியமைத்தால் போதும் ஆனால் நீங்கள் Ybus அணியின் தலைகீழ் நிலையில் Zbus உருவாக்கினால் நெட்வொர்க்கில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றத்திற்கும் முழு நெட்வொர்க்கையும் மாற்றியமைக்க வேண்டியது இருக்கும் எனவே அதனால்தான் நாங்கள் Zbus வழிமுறையை உருவாக்குவோம் எனவே முதலில் சில நேரங்களில் டைப் ஒன் மாற்றத்தை சரியாகச் சொல்கிறோம் எனவே ஒரு மாற்றத்தைத் type 1 type2 type 3 type 4 என்று பெயரிடுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் நான் அதை விளக்குவேன் மின்மறுப்பு Zb ஒரு புதிய busல் இருந்து reference busல் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே சில busகள் புதியது என்று கருதுவோம் சில bus பழையது என்றும் ஒரு reference bus இருக்கிறது என்று கருதுவோம் இங்கு Zb என்ற கிளை மின்மறுப்பு ஒரு புதிய busல் இருந்து reference busல் சேர்க்கப்பட்டுள்ளது இது நெட்வொர்க்கில் சேர்க்கப்பட்ட புதிய bus இது ஒரு புதிய பஸ் நெட்வொர்க்கில் சேர்க்கப்படுகிறது எனவே அணியின் பரிமாணம் 1 அளவு கூடும் அதாவது உங்களிடம் ஒரு n bus உள்ள ஒரு கணக்கு இருப்பதாகவும் நீங்கள் ஒரு புதிய bus ஸ்ஸைச் சேர்ப்பதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அணியின் பரிமாணம் ஒரு அளவு அதிகரிக்கும் இது ஒரு 10 bus கணக்கு என்று வைத்துக்கொள்வோம் எனவே 10 × 10 என்பது அணியின் பரிமாணம் அப்படிஎன்றால் ஒரு புதிய bus ஸ்ஸைச் சேர்த்தால் 11x11 ஆக அணியின் பரிமாணம் உயரும் எனவே நீங்கள் ஒரு செயலற்ற நேரியல் n bus power systemதை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் bus 1 bus n bus i bus𝑗 மற்றும் bus 𝑘 உள்ளது அதில் bus 𝑘 ஒரு புதிய பஸ் மற்றும் bus r reference பஸ் ஆகும் எனவே இந்த குறியீட்டை எவ்வாறு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் bus i இது பழைய பஸ் கள் bus r reference பஸ் bus 𝑘 என்பது ஒரு புதிய bus அதாவது புதியதாக bus வலையமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது இது ஒரு புதிய bus ஆகும் இது ஒரு reference bus உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது இது type ஒன் மாற்றமாகும் இது கிளை வகை 1 மாற்றமாகும் இங்கு Zb என்ற கிளை மின்மறுப்பு ஒரு புதிய busல் இருந்து reference busல் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது இது ஒரு புதிய bus ஆகும் இந்த reference மிகவும் முக்கியமானது இந்த புதிய busk ஒரு மின்மறுப்பு Zb மூலம் சேர்க்கப்படுகிறது எனவே 𝑘𝑡ℎ பஸ்யின் மின்னழுத்தம் Vk மற்றும் மின்னோட்டம் Ik ஆக படம் 6யிலிருந்து இதனை VkZbIk பெறுகிறோம் என்றால் Zb என்ற கிளை மின்மறுப்பிற்க்கு பதிலாக VkZkkIk என்று எழுதி இருக்கிறோம் இதில் Zkk என்று எழுதலாம் ஆனால் k என்பது இணைக்கப்படவில்லை ஆகவேZkiZik0i12n மற்ற அனைத்து Zs 0 அப்படி என்றால் ZkkZb மற்றும் இந்த Zbus அணியின் order கூடுகிறது இதில் கட்டமைப்பு ஒன்று கூடி இருக்கிறது அதாவது அணியின் பரிமாணம் ஒரு 1 அளவு அதிகரிக்கிறது ஆகவே Zbus உள்ள அனைத்து வரிசையும் 0 மற்றும் மூலைவிட்டமும்ZbZk k th bus என்பது இதனோடு சேர்க்கப்பட்டது இதில் கட்டமைப்பு ஒன்று கூடி இருக்கிறது Zbusold என்பது பற்றி பின்பு பார்க்கலாம் இது சமன்பாட்டு 19 இது ஒரு type 1 மாதிரி ஆகும் ஏனெனில் இங்கு ஒரே ஒரு கூறு மட்டுமே மூலை விட்டதின் Zbusold உடன் கூட்டப்படுகிறது ஆகவே Zbus உள்ள மற்ற அனைத்து வரிசையும் 0 அடுத்தது type 2 மாதிரியை பார்க்கலாம் Zbusold என்பது bus மின்மறுப்பு அணி இது ஒரு கிளை சேர்க்கப்படுவதற்குக்முன்பு பெற்றதாகும் இதையே type 2 என்று கூறினேன் இப்போது கூட கிளை மின்மறுப்பு Zb என்பது ஒரு புதிய k bus லிருந்து பழைய bus j உடன் இணைக்கப்படுகிறது என்றால் இதுவே type 2 bus i மற்றும் bus j பழைய busகள் ஆகும் k bus புதிய bus மற்றும் bus r reference bus இதன் மின்சாரமானது Ik இது Ij Ij ஆக செலுத்தப்படும் மின்சாரம்IkIj மற்றும் jth bus இன் மின்ஆற்றலானது Vj மற்றும் kth bus மின்னாற்றல் Vk இந்த படம் 7யிலிருந்து KVL செய்தால் நாம் பெறுவது VkVjZbIk அப்படி என்றால் இதை முழுவதுமாக இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் இப்போது நீங்கள் பார்த்தால் VkVjZbIk ஆக இது உண்மையில் ஆக முதலில் VkZj1I1Zj2I2ZjnnZbk VkZj1I1Zj2I2ZjjZbk என்பதை எழுதினால் நமக்கு கிடைப்பது இதுவே ZbusNewஆகும் ஆக உண்மையில் நாம் பெறுவது ZbusNew இந்த சமன்பாட்டில் இருந்தே நாம் VKஇதனை சேர்த்து சுருக்கி பெற்றுள்ளோம் அதாவது அணியின் பரிமாணம் ஒரு 1 அளவு அதிகரிக்கிறது ஏனெனில் ஒரு புதிய K bus reference bus உடன் சேர்க்கப்பட்டு இருந்தது இங்கு K bus நெட்வொர்க்கில் சேர்க்கப்பட்ட புதிய bus k busபழைய bus j உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே ZbusNew என்பதை மட்டும் கண்டறிந்தால் போதும்